டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமின் 34 ஆவது மாட்யூலுக்கு வரவேற்கிறேன் இந்த மாட்யூலில் நாம் கண்கரன்சி கண்ட்ரோல் என்பது பற்றி பேச உள்ளோம் அது ஒரு முதன்மையான கருத்தாக டேட்டாபேஸ் ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ளது நாம் முந்தைய மாட்யூலில் ட்ரான்ஸ்ஆக்ஷனை தொடர்வதை பற்றி பார்த்தோம் நாம் டேட்டா பேசை ரெக்கவர் செய்வதைப் பற்றியும் பேசினோம் மேலும் ஆசிட் பண்புகள் எவ்வாறு SQL லின் முதன்மையான ட்ரான்ஸ்ஆக்ஷனில் பூர்த்தி செய்யப்படுகிறது மற்றும் நாம் சீரியலைஃசபிலிட்டியின் இரண்டாவது வடிவமான வியூ சீரியலைஃசபிலிட்டி பற்றி அறிமுகம் செய்தோம் இங்கு இதில் நாம் கண்கரன்சி கண்ட்ரோலின் வெவ்வேறு அம்சங்களைப் பற்றி பேச இருக்கிறோம் ஏனென்றால் இது நல்லது 2 ஷெட்யூல் கொடுக்கபட்டுவிட்டால் நாம் அவற்றில் ஏதாவது கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலாக இருக்கிறதா வியூ சீரியலைஃசபிலாக இருக்கிறதா என்பதை நிரூபிக்க முடியும் அவற்றை நாம் உபயோகித்துக்கொள்ளலாம் ஏதாவது பொதுவான வேலைகளை செய்யும்போது ஒரு டேட்டா பேஸ் ஆனது எக்ஸ்கியூஸனனில் இருக்கும்போது அவற்றில் மிகக் கடுமையான பிரச்சினைகள் இருக்கலாம் ஏனென்றால் யார் அதை கொடுப்பது அதாவது வெவ்வேறு வகையான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை யாரால் கொடுக்க முடியும் அவை 100க்கு அதிகமாக இருக்கலாம் அவை டேட்டாபேஸில் எந்த நேரத்திலும் எந்த புள்ளியிலும் நடக்கலாம் எனவே நீங்கள் எவ்வாறு நிரூபிக்க முடியும் அல்லது நீங்கள் எவ்வாறு அவை கான்பிலிக்ட் சீரியலாக இருக்கிறதா அல்லது அவற்றில் எவை கான்பிலிக்ட் சீரியலைசபில் செட் மற்றும் எவை வியூ சீரியலைசபில் செட்என்று எனவே நாம் வெவ்வேறு வகையான மெக்கானிசம்களை அறிமுகப் படுத்த வேண்டியுள்ளது மேலும் அவையே லாக் மெக்கானிசமாக பயன்படுகின்றன எனவே நாம் அவற்றின் அந்த அம்சத்தில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் லாக் அடிப்படையிலான மெக்கானிசம் பற்றி விவாதிப்போம் எனவே டேட்டாபேஸ் ஆனது எல்லாம் சாதகமான ஷெட்யூல்களும் அதாவது இரண்டு வகையான கான்பிலிக்ட் சீரியலைசபில் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது அவற்றில் உள்ள முதன்மையான ரெக்கொயர்மெண்ட்ஸ் ஆன ரெக்கவரபில் மற்றும் பிரீ பரபுஃல் ஆகியவை கேஸ்கேட் அற்ற முறையில் உள்ளன எனவே இதுவே முதன்மையான ரெக்கொயர்மெண்ட்ஸ் ஆக நாம் ஏற்கனவே பார்த்தோம் இயற்கையாகவே நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் இயல்பாகவே சீரியலாக நடக்கும் என்றால் ஆனால் அவற்றில் மிக மோசமான அளவிலான கண்கரன்சி மற்றும் த்ரோபுட் என்பது மிகக் குறைவாக இருக்கும் எனவே கண்கரன்சி கண்ட்ரோல் திட்டம் என்பது எவ்வளவு அளவிலான கண்கரன்சி அனுமதிக்கப்படும் மற்றும் எவ்வளவு அளவிலான வேலை முடிவுற்றது இரண்டுக்கும் இடையில் உள்ள விகிதமாகும் எனவே நான் இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் காரணமாக நான் சொல்லலாம் ஷெட்யூல் ஆனது எப்போதுமே சீரியலாக நடைபெற்றால் பின்னர் கண்கரன்சி என்பது குறைவாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தலாம் ஆனால் இயற்கையாகவே அதனால் ஏற்படும் நன்மைகளும் குறைவாகவே இருக்கும் அதாவது நமக்கு மிக மோசமான த்ரோபுட் கிடைக்கும் ஒரு சிஸ்டமில் மிகமிக அதிகமான கண் கரன்சி இருக்கும்போது ஆனால் அதே சமயம் நாம் அவற்றை அவ்வாறு செய்யும்போது என்ன ஓவர் ஹெட் அதனால் கிடைக்கப்பெறுகிறது மற்றும் அதனுடைய காஸ்ட் எவ்வளவு எவ்வாறு நாம் அவற்றை உறுதி செய்வது இயற்கையாகவே நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன் ஒரு ஷெட்யூல் ஆனது சீரியலைசபில் ஆக இருக்கிறதா இல்லையா என்பது அது நடந்து முடிந்த பின் டெஸ்ட் செய்யப்படுகிறது அதாவது மிக தாமதமாக மற்றும் என்ன கேள்வி எழும் என்றால் நான் அதை எவ்வாறு அறிந்து கொள்வது பொதுவான அமைப்பின் மூலம் எனவே நமக்கு சில ப்ரோட்டாகால் தேவைப்படுகிறது அதன் வழியாக ட்ரான்ஸ்ஆக்ஷனை எழுதுவதற்கு புரோட்டோகால் வழியாக ட்ரான்ஸ்ஆக்ஷனை எழுதும்போது நாம் நல்ல கண்கரன்சியை சிஸ்டமில் அடைய முடியும் எனவே இங்கு நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ஆனது கண்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டா கால்களை உருவாக்குவதாகும் அதன் வழியாக சீரியலைஃசபிலிட்டியைஉறுதிப்படுத்த முடியும் மற்றும் முடியும் என்றால் கேஸ்கட்லஸ் ரெக்கவரி என்பதையும் உறுதிப்படுத்த முடியும் எனவே இயற்கையாகவே நீங்கள் முயற்சி எடுத்து காணவிருப்பது என்னவென்றால் நம்மிடம் கான்பிலிக்ட் உள்ளது முதன்மையான பிரச்சனை சீரியலைஃசபிலிட்டி கான்பிலிக்ட் ஆகும் அதாவது நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதுவே சரியான டேட்டா பின்னர் என்ன நடக்கும் உங்கள் கவனக்குறைவால் ஏதாவது மாற்றங்களை டேட்டா மீது செய்யும்போது அதை யாரோ ஒருவர் படித்து இருந்தால் பின்னர் என்ன நடக்கும் எனவே நாம் ஏன் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனின் ஐசோலேஷன் அடைய வேண்டுமென்றால் அவை டேட்டாவை அணுகுவதை முடிந்தவரை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆக மாற்றுகிறது எனவே இயற்கையாக ஒரு வழி இவற்றை அடைவதற்கு லாக்கை பயன்படுத்துவதன் மூலம் உள்ளது எனவே நாம் லாக்கின் உடைய அடிப்படைக் கருத்து என்னவென்றால் உங்களிடம் லாக் உள்ளது என்றால் பின்னர் டேட்டா ஐட்டமை ஆனது நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று கொள்ளலாம் எனவே மற்றவர்கள் அதை பயன்படுத்த முடியாது இப்போது எது டேட்டா ஐட்டம் ஆக இருக்கக் கூடும் அது டேட்டாபேஸ் முழுமைக்கும் அதாவது அதை டேட்டாபேஸ் முழுதும் பயன்படுத்த முடியுமா நீங்கள் சொல்லலாம் இந்த டேட்டாபேஸ் ஆனது தற்போது பயன்பாட்டில் உள்ளது மற்றொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் பயன்படுத்த முடியாது இது நீங்கள் கிட்டத்தட்ட கொதிப்புடன் சொல்லலாம் உங்களிடம் சீரியல் ஷெட்யூல் உள்ளது என்று எனவே எந்த ஒரு நேரத்திலும் ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் மட்டுமே வேலை செய்ய முடியும் டேட்டாபேஸ் மீது இயற்கையாகவே உங்களுடைய கண்கரன்சி என்பது மிகவும் மோசமாகிவிடும் எனவே ஏற்றுக் கொள்ளத்தக்கது என்ன எனவே நமக்கு லாக்கிங் மெக்கானிசம் தேவைப்படுகிறது அல்லது ஒரு மெக்கானிசம் ஆனது எக்ஸ்க்ளூசிவிட்டி லாக்கை மிகச்சிறிய அளவிலான ஐட்டம் மீது அதாவது ரெக்கார்டு நிலையிலோ மதிப்பு நிலையிலோ கொண்டு கண்ட்ரோல் செய்வதற்கு தேவைப்படுகிறது எனவே இந்த முறையானது முழுவதும் லாக் அடிப்படையிலான ப்ரோட்டாகால் வழியாக செயல்படுத்துவதை முன்னேற்றுவது அவற்றில் சிலவற்றை நாம் விவாதிக்க உள்ளோம் எனவே லாக் என்பது ஒரு மெக்கானிசம் கண்கரண்ட் அணுகுதலை கண்ட்ரோல் செய்வதற்கு மேலும் அவற்றில் பல வகையான லாக்குகள் ஏற்கனவே டேட்டாபேஸ் சிஸ்டமில் உள்ளன என்பதில் இருந்து தொடங்குவோம் ஆனால் நாம் இங்கு இரண்டு வகையான லாக்கிங் மோடுகள் உள்ளன ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் மோடு என்றும் அதனை X என்றும் சொல்லலாம் மற்றொன்று ஷேர்டு மோடு என்றும் அதனை S என்றும் சொல்லலாம் இயற்கையாகவே எக்ஸ்க்ளூசிவ் என்பது எக்ஸ்க்ளூசிவ் மோடிலும் டேட்டா ஐட்டமானது எழுதவும் படிக்கவும் முடியும் மற்றும் அந்த வகையில் லாக் ஆனது லாக் X என்ற இன்ஸ்டிரக்ஷன் மூலம் செய்யப்படுகிறது மற்றும் ஷேர்டு மோடில் டேட்டா ஐட்டமானது படிக்க மட்டுமே செய்யப்படும் எனவே நீங்கள் புரிந்துகொள்ள முடியும் ஏன் அது எக்ஸ்க்ளூசிவ் என்று நீங்கள் எழுதுவது மற்றும் படிப்பது இரண்டையும் செய்யலாம் ஏனென்றால் இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் ஒரே ஐட்டமை ஒரே நேரத்தில் எழுத முயற்சிக்கின்றன பின்னர் உங்களுக்கு தெரியாது எது யார் வெற்றிகரமாக முடித்தார்கள் என்று மற்றும் யார் கடைசியில் உள்ளார்கள் மற்றும் உண்மையான இறுதி மதிப்பு என்ன ஆகியவை கண்டுபிடிக்க முடியாதவைகளாக வரும் ஆனால் என்னிடம் ஒரு மதிப்பு உள்ளது மற்றும் பல ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் அவற்றை பயன்படுத்துகின்றன ஒரே நேரத்தில் பின்னர் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் அவை அனைத்தும் தேவையான ஒரே டேட்டாவை படிக்கின்றன எனவே அவற்றை நீங்கள் என்ன என்று சொல்லலாம் என்றால் ஷேர்டு என்றும் மற்றும் ஷேர்டு லாக் என்றும் சொல்லலாம் அல்லது ஷேர்டு மோடு லாக் என்றும் சொல்லலாம் அவற்றை லாக் x என்ற இன்ஸ்டிரக்ஷன் என்ற கண்ணோட்டத்தில் பெறமுடியும் மேலும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது எப்போது லாக்கை கொண்டிருக்கும் பின் எவ்வாறு அன்லாக் செய்ய முடியும் என்றாள் ஒரே டேட்டா ஐட்டமில் அன்லாக் செய்ய முடியும் எனவே ஒரு கண்கரன்சி கண்ட்ரோல் மேனேஜர் யாரெல்லாம் லாக்கை பயன்படுத்த அனுமதி கேட்கிறார்கள் மேலும் அந்த அனுமதி ஆனது வழங்கப்பட வேண்டுமா அல்லது அந்த அனுமதி ஆனது வெளியிடப்பட வேண்டுமா என்பதை கண்காணிக்க மேலும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது அந்த அனுமதி வழங்கப்பட்ட பின்னரே மேற்கொண்டு செயல்படுத்த முடியும் எனவே அவற்றினுடைய மிக நுணுக்கமான கருத்துக்களை பற்றிக் கொஞ்சம் பார்க்கலாம் அவற்றை லாக் காம்பேட்டபிலிடி மேட்ரிக்ஸ் என்று அறியப்படுகிறது எனவே பல வகையான லாக் மோடுகள் இருக்கும்போது இதுவே தேவையானதாக கருதப்படுகிறது பின்னர் நீங்கள் பார்க்கலாம் எந்த லாக் ஆனது வைத்துக் கொள்ளப்படுகிறது அல்லது வேலை செய்யப்படுகிறது ஒன்றாக எனவே இது நம்முடைய தற்போதைய அனுமானத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது அதாவது அவை இயற்கையாகவே ஷேர்டு எக்ஸ்க்ளூசிவ் லாக்கில் இருக்கிறது இது இரண்டு பரிவர்த்தனைகள் உடைய ஒரே டேட்டா ஐட்டம் உடைய ஷேர்டு லாக்கை கொண்டிருக்கின்றன ஆனால் மற்ற காம்பினேஷன்களில் எந்த ஒரு இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷனும் ஷேர்டு மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை கொண்டிருக்காது இதன் அர்த்தம் என்னவென்றால் இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் ஒரு மதிப்பை ஒரே நேரத்தில் படிக்க முடியும் ஆனால் இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் ஒன்று படிப்பதையும் மற்றொன்று எழுதுவதையும் செய்ய முடியாது அதனுடைய மதிப்பும் சாத்தியமில்லை அவற்றின் தலைகீழும் சாத்தியமில்லை இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் ஒரே நேரத்தில் எழுதுவதையும் மேற்கொள்ள முடியாது சுயமதிப்பு என்பது சாத்தியமில்லை அவற்றை இன்காம்பேட்டபிள் மோட் ஆப் லாக் என்று அறியப்படுகிறது எனவே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது பதிவை அனுமதித்தாள் அவை லாக் உடன் காம்பேட்டபிளாக இருந்தாள் அதாவது அவற்றை ஏற்கனவே மற்றொரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் வைத்திருந்தாள் உங்களுக்கு இன்காம்பேட்டபிள் லாக்கை வழங்க முடியாமல் போகலாம் எத்தனை எண்ணிக்கையிலான ட்ரான்ஸ்ஆக்ஷன்களும் ஷேர்டு லாக் மற்றும் ஷேர்டு ஐட்டமை வைத்திருக்கலாம் ஆனால் ஏதாவது ட்ரான்ஸ்ஆக்ஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் தேவைப்படுகிறது என்றால் பின்னர் மற்ற ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் எந்த ஒரு லாக்கையும் அந்த ஐட்டம் மீது வைத்துக்கொள்ளலாம் எனவே நான் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் எழுத வேண்டுமென்றால் பின்னர் என்னிடம் மட்டுமே அதாவது நான் மட்டுமே அதனுடைய எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை வைத்திருக்க முடியும் அதாவது நான் மட்டுமே அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனில் எழுத முயற்சி செய்ய முடியும் ஆனால் அதேநேரத்தில் என்னால் பல ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் மீது படித்தல் மேற்கொள்ள முடியும் எனவே லாக் கொடுக்க முடியாவிட்டால் நான் ஷேர்டு லாக் அல்லது எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை வைத்துக்கொள்ளலாம் அதனை கொடுக்க முடியாவிட்டால் பின்னர் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது காத்திருக்க வேண்டும் எல்லா இன்காம்பேட்டபிள் லாக்கும் விடுவிக்கப்படும் வரை பின்னர் இந்த லாக்கை மட்டும் உபயோகிக்க அனுமதி கேட்கப்படும் அது மட்டுமே வழங்கப்படும் எனவே கண்டிப்பாக எந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒரு டேட்டா ஐட்டம் மீதான லாக்கை வைத்திருக்கிறதோ அதுவே ஒரு புள்ளியில் அன்லாக் செய்ய முடியும் அதன் பின்னர் அது எதற்காக அந்த டேட்டா ஐட்டமை அணுகியதோ அது முடிந்தது மற்றும் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ஒரு டேட்டா ஐட்டம் மீதான லாக்கை வைத்திருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் அந்த டேட்டா ஐட்டமை வைத்திருக்கிறதோ அதுவரைக்கும் இதுவே அடிப்படையான ப்ரோட்டாகால் எனவே முதலில் நீங்கள் அந்த லாக்கை பெற வேண்டும் அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் பின்னர் அன்லாக் செய்ய வேண்டும் இதுவேஅடிப்படையான செயலாக நடக்கும் பொதுவாக நீங்கள் அந்த டேட்டா ஐட்டம் மீதான வேலையை எவ்வளவு விரைவில் முடித்த பின்னர் நீங்கள் அதை அன்லாக் செய்யலாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக காத்திருக்கவேண்டும் அவற்றினுடைய சீரியலைஃசபிலிட்டி விவரங்களை உறுதி செய்யும் வரை அவற்றை நாம் அடுத்ததாக பார்க்கலாம் எனவே இப்போது எடுத்துக்காட்டுக்கு வரலாம் இங்கே இரண்டு T1 மற்றும் T2 கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இவைதான் அந்த இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் T1T2 மற்றும் T1 ஆனது இந்த வேலையை செய்கிறது அது 50 டாலரை கணக்கு A யிலிருந்து B க்குமாற்றுகிறது எனவே அதில் B யில் டெபிட் செய்யப்பட்டு A யில் கிரடிட் செய்யப்படுகிறது இது மாற்றுகிறது ட்ரான்ஸ்ஆக்ஷன் T2 ஆனது A மற்றும் B உடைய கணக்கில் உள்ள மொத்தமுள்ள மணியை காட்டுகிறது எனவே A யை படிக்கிறது மற்றும் B யை படிக்கிறது மற்றும் அதை காட்டுகிறது பின்னர் நீங்கள் சொல்லலாம் ஆரம்பத்தில் உள்ள ட்ரான்ஸ் ஆக்ஷனில் இந்த கணக்குகளில் 100 மற்றும் 200 என்ற மதிப்புகள் உள்ளன எனவே இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது என்ன செய்யும் என்றால் அது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் எனவே அது B யினுடைய டெபிட் கண்டிப்பாக படிக்க வேண்டும் மற்றும் எழுதப்படவேண்டும் அது என்ன செய்யும் என்றால் இப்போது அது படிக்க பட வேண்டும் அது கண்டிப்பாக ஷேர்டு லாக்கை வைத்திருக்க வேண்டும் அது எழுதும் வரையிலும் அதனிடம் கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவ் லாக் இருக்க வேண்டும் எனவே அதனிடம் எக்ஸ்க்ளூசிவ் லாக் கிடைத்துவிட்டால் அது டேட்டாவை படிக்க முடியும் எனவே இதுதான் எவ்வாறாக எக்ஸ்க்ளூசிவ் லாக் வேலை செய்கிறது என்பதை காட்டுகிறது எனவே அது எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை பயன்படுத்த அனுமதி கேட்கும் அது கிடைத்த பின்னரே அது அதை அவற்றை செய்ய முடியும் பின்னர் இது எப்போது முடியும் அதனுடைய பயன்பாடு முடிந்தவுடன் அது B யை அன்லாக் செய்யும் இதேபோன்று அப்டேட் செய்வதற்கு அதற்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் தேவைப்படும் பின்னர் அது லாக்கை ரிலீஸ் செய்யும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T2 என்ன செய்யும் என்றால் அது படிக்கும் மற்றும் டிஸ்ப்ளே செய்யும் எனவே அதற்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் தேவைப்படாது அது ஷேர்டு லாக்கை படிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் மற்றும் அன்லாக் செய்வதற்கு மறுபடியும் அது ஷேர்டு லாக்கை B யை படிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் பின்னர் அதை அன்லாக் செய்யும் இறுதியாக எனது இரண்டு டேட்டாகளையும் டிஸ்ப்ளே செய்யும் இப்போது இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் தொடர்ச்சியாக எக்ஸிக்யூட் செய்யப்படுகிறது என்றாள் அதாவது T1 பின்னர் T2 அல்லது T2 பின்னர் T1 பின்னர் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T2 ஆனது மதிப்பை டிஸ்ப்ளே செய்யும் ஏனென்றால் 300 என்பது ஆரம்பத்தில் உள்ள மதிப்பாகும் அதைத்தான் நாம் பார்க்க முடியும் முதலில் T2 நடைபெறுகிறது மற்றும் T1 லும் 300 என்று இருக்கும் எனவே இறுதியான மதிப்பு ஏனென்றால் 50 டாலர் மட்டுமே B யில் இருந்து A க்கு மாற்றம் செய்யப்படுகிறது எனவே மொத்தம் உள்ள தொகை ஒரே மாதிரியாக உள்ளது எனவே நீங்கள் பார்க்கலாம் T2 ஆனது T1 க்கு பின்னால் நடைபெறும் என்றால் எனவே டேட்டாபேஸ் உடைய கன்சிஸ்டன்ஸி ஆனது பராமரிக்கப்படுகிறது இப்போது இங்கு எழுதப்பட்டுள்ள ஷெட்யூலை பார்க்கலாம் இங்கு ஷெட்யூல் ஒன்று உள்ளது மற்றும் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது கண்கரண்ட் ஆக செய்யப்படுகிறது எனவே பின்னர் இதுவே சாதகமான ஷெட்யூல் மற்றும் இதில் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் எனவே அது இதை என்ன செய்யும் லாக் ஆனது B மீது எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆக இருக்கும்போது B அப்டேட் செய்யப்படும் பின்னர் A ஆனது படிக்கப்படும் பின்னர் B ஆனது படிக்கப்பட்டு டிஸ்ப்ளே செய்யப்படும் மற்றும் அதன் பின்னர் A மீதான அப்டேட் ஆனது நடக்கும் மற்றும் இதுதான் நாம் காணலாம் எவ்வாறாக கிராண்ட் நடக்கிறது என்பதை எனவே லாக் ஆனது ரெக்கோஸ்ட் செய்யப்படும் என்றால் பின்னர் அந்த ரெக்கோஸ்ட் ஆனது சிஸ்டம்க்கு அனுப்பப்படும் அதாவது B மீதான எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷன் T1 ஆல் ரெக்கோஸ்ட் செய்யப்படும் எனவே அதனை தொடர்ந்து அனுமதி வழங்கப்படும் பின்னர் அனுமதி வழங்கப்பட்டு விட்டது என்றால் பின்னர் அதனுடன் தொடர்புடைய வேலையானது ஆரம்பிக்கப்படும் ஆனால் அது ஒரு கண்டுபிடிக்க முடியாத நேர அளவாக ரெக்கோஸ்ட் செய்யப்பட்ட நேரத்திற்கும் அது உண்மையாக லாக் கிடைக்கப்பெற்ற நேரத்திற்கும் இடையேயுள்ள நேரம் ஆகும் ஆனால் இந்த வேலையானது கிராண்ட் கிடைக்கப்பெற்ற பின்னால் மட்டுமே நடக்கும் எனவே ஒவ்வொரு வழக்கிலும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது இப்போது ஷெட்யூலில் என்ன நடக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்னவாக இருக்கும் எனவே இந்த ஷெட்யூலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T2 பார்த்தீர்கள் என்றால் அது 250 டாலரை மட்டும் டிஸ்பிளே செய்யும் ஆனால் அது 300 டாலர் என்று டிஸ்ப்ளே செய்யாது ஏனென்றால் நீங்கள் அதை கவனமாக பார்த்தீர்கள் என்றால் இங்குதான் B ஆனது அப்டேட் செய்யப்படுகிறது எனவே இங்கு B யில் 50 டாலர்கள் குறைவாக வருகிறது மற்றும் A B மொத்தமாக படிக்கப்படுகிறது பின்னர் டிஸ்ப்ளே செய்யப்படுகிறது எனவே இயற்கையாகவே மொத்தத் தொகையானது 50 டாலர்கள் குறைவாக வரும் எனவே நீங்கள் லாக்கை பயன்படுத்தினால் கூட அது தேவையானதை அடைய முடியாது நாம் பயன்படுத்தி உள்ளோம் ஆனால் தேவையான சீரியலைஃசபிலிட்டியை அடைய முடியவில்லை மற்றும் சாதகமான ஷெட்யூலை உருவாக்க முடியும் ஒரு இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவானது உருவாக்கப்படும் பொழுது கூட ஏனென்றால் அது இயற்கையாகவே ஒரு இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவை படிக்கிறது எனவே நீங்கள் அவற்றை இன்கன்சிஸ்டன்ட் நிலையில் இங்கு பார்க்கலாம் அது ஏன் அவ்வாறு நடந்தது அது நடந்தது ஏனென்றால் நீங்கள் கவனமாக பார்த்தீர்களென்றால் T1 ஆனது முன்கூட்டியே அன்லாக் செய்யப்படுகிறது எவ்வளவு சீக்கிரம் அப்டேட் முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக எனவே இது T2 விற்கும் சாதகமாக B உடைய மதிப்பை படிப்பதற்கு இருக்கும் ஆனால் அது விரும்பத்தக்கது அல்ல மற்றும் நாம் அவ்வாறு செய்வதை தாமதப்படுத்த வேண்டும் அது முடியும் வரையிலும் நாம் அவ்வாறு செய்வதினால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் எனவே நாம் எங்கு இருக்கிறோம் இது நோஷன் அடிப்படையில் பார்க்கும்போது இது அதே ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனால் T1 ஆனது T3 க்கு செய்யப்படுகிறது இதை நீங்கள் எங்கு பார்க்க முடியுமென்றால் அன்லாக் ஆனது T2 உடைய இறுதிவரை அழுத்தப்படும் பொழுது பின்னர் அது T4 மீது செய்யப்படுகிறது அன்லாக் ஆனது இறுதிவரைக்கும் அழுத்தப்படுகிறது பின்னர் இப்போது பார்த்தீர்களென்றால் நீங்கள் ஷெட்யூல் ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் இந்த வகையான ஷெட்யூல் ஒன்றை செய்ய முடியாது இந்த ஷெட்யூல் ஆனது அனுமதிக்க தகுந்தது அல்ல ஏனென்றால் உங்களால் லாக்கை பெற முடியாது T4 ஆல் லாக்கை பெறமுடியாது ஆதலால் T2 அந்த ஷெட்யூல் ஒன்றில் தொடர்ச்சியாக படிப்பது மற்றும் எழுதுவதில் பங்குபெற முடியாது அது எப்போதுமே சாத்தியமில்லை எனவே நீங்கள் ஷெட்யூல் T4 மீது எதை செய்தாலும் அது இயற்கையாகவே சரியானதாக தோன்றும்அதாவது மொத்தத் தொகையானது 300 டாலர் என்று இருக்கும் எனவே இங்கு T3 T4 என்பது மறுபடியும் நாம் காட்ட வேண்டி இருக்கிறது இது ஷெட்யூல் 2 வில் கொடுக்கப்பட்டுள்ளது அது பாதி மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் T3 ஆனது எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை B மீது வைத்திருப்பதால் பின்னர் T4 ஆனது ஷேர்டு லாக்கை ரெக்கோஸ்ட் செய்யும் எனவே T4 ஆனது T3 காக காத்திருக்கும் B யை அன்லாக் செய்யும் வரை அதற்கு முன்னால் வரை அந்த வேலையைச் செய்யும் இதே போன்று நீங்கள் கண்டு கண்டுபிடிக்கலாம் நீங்கள் மேலும் பார்க்கும் போது T4 ஆனது ஏற்கனவே A யை படிப்பதற்கு ஷேர்டு லாக்கை பெற்றிருக்கும் மற்றும் T3 விற்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் A மீது மேலும் தொடர்வதற்கு தேவைப்படும் எனவே இது ஒன்று இங்கு உள்ளது எனவே T4 ஆனது ஒரு புள்ளிக்கு மேல் செல்ல முடியாது ஏனென்றால் T3 ஆனது B மீது லாக்கை வைத்து உள்ளது மற்றும்T3 இதற்கு மேல் செல்ல முடியாது ஏனென்றால் T4 ஷேர்டு லாக்கை வைத்து உள்ளது எனவே நாம் எந்த சூழ்நிலையை பெறுவோம் எனவே நாம் இந்த சூழ்நிலையை பெறுவோம் அங்கே T3 அல்லது T4 இரண்டுமே இயல்பான எக்ஸிகியூசனை தொடர முடியாது T3 ஆனது A மீது எக்ஸ்க்ளூசிவ் லாக்கிற்றிற்காக காத்திருக்கும் மற்றும் T4 ஆனது B மீது ஷேர்டு லாக்கிற்றிற்காக காத்திருக்கும் T3 ஆனது ஏற்கனவே எக்ஸ்க்ளூசிவ் முறையை வைத்திருக்கிறது இந்த வகை ஆனது டெட் லாக் என்று அறியப்படுகிறது அதை நீங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் படித்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு கண்டிப்பாக டெட் லாக் என்பது நன்றாக தெரிந்திருக்கும் மேலும் டெட் லாக் ஆனது பல வகையான சூழ்நிலைகளில் ரிசோர்ஸ் பங்கிடுவதில் பார்த்திருப்பீர்கள் இங்கு லாக்கினால் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் லாக்கை பயன்படுத்தும் வேலையில் டெட் லாக் ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கிறது உங்களிடம் வந்துவிட்டது என்றால் பின்னர் எந்த ஒரு வழியும் இருக்காது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை அன்ரோல் செய்வதற்கு பின்னர் எல்லாவற்றையும் மறுபடியும் தொடங்க வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை ரோல்பேக் செய்ய வேண்டும் அவற்றை தொடர்வதற்கு மற்றும் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரோல்பேக் செய்யப்பட்டால் ட்ரான்ஸ்ஆக்ஷனால் லாக் செய்யப்பட்ட டேட்டா ஐட்டங்களை அன்லாக் செய்யலாம் எனவே இவற்றை இதற்கு முந்தைய விவாதத்தில் TCL கமெண்ட்களில் இருந்து நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் இயல்பாக ரோல் ரோல் பேக் செய்யும்போது ஒரு புள்ளியில் நீங்கள் சொல்லலாம் டேட்டா ஐட்டம் உடைய மதிப்பானது டேட்டா பேசில் ரோல் பேக் செய்யப்படும் என்று ஆனால் இப்போது நீங்கள் அதை கண்டிப்பாக புரிந்திருப்பீர்கள் எனவே நீங்கள் ரோல் பேக் செய்யும்போது உங்களுக்கு தேவையான லாக் ஆனது அன்லாக் செய்யப்படும் எனவே அந்த ட்ரான்ஸ் ஆக்ஷனுக்கு லாக் ஆனது பெறப்படும் மற்றும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாம் இப்போது டேட்டா ஐட்டமானது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் அது அதனுடைய எக்ஸிக்யூசனை தொடர முடியும் எனவே நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நீங்கள் சொல்லலாம் நாம் லாக்கை பயன்படுத்த தொடங்கினோம் என்றால் சீரியலைஃசபிலிட்டியை நல்ல விதமாக கண்ட்ரோல் செய்ய முடியும் இது பாதி அளவிற்கு சாத்தியம் பின்னர் நமக்கு வெவ்வேறு வடிவிலான வெவ்வேறு பிரச்சினைகள் வரக்கூடும் எனவே முன்கூட்டியே டேட்டா ஐட்டமை லாக் மற்றும் அன்லாக் செய்வதை பயன்படுத்தாமல் விட்டாள் பின்னர் படிப்பது அல்லது எழுதுவதை மேற்கொண்டால் பின்னர் நீங்கள் இன்கன்சிஸ்டன்ட் நிலையை அடைவீர்கள் மற்றொரு விதமாக நீங்கள் டேட்டா ஐட்டமை அன்லாக் செய்ய வில்லை என்றால் அது மற்றொரு டேட்டா ஐட்டமை ரெக் கோஸ்ட் செய்யப்படுவதற்கு முன்னால் அன்லாக் செய்தீர்கள் என்றால் அதாவது நீங்கள் மிக அதிக நேரத்திற்கு வைத்திருந்தீர்கள் என்றால் பின்னர் டெட் லாக் ஆனது வரக்கூடும்நீங்கள் அதை முன்கூட்டியே செய்தீர்கள் என்றால் நீங்கள் லாக்கை பயன்படுத்த வேண்டாம் அதாவது உங்களுக்கு இன்கன்சிஸ்டன்ட் நிலையில் உள்ள பிரச்சினை வரக்கூடும் நீங்கள் அதை அதிக நேரத்திற்கு வைத்திருந்தீர்கள் என்றால் பின்னர் டெட் லாக் பிரச்சனை வரக்கூடும் இப்பொழுது டெட் லாக் ஆனது லாக்கில் கருதப்படுகிறது நீங்கள் லாக் செய்தீர்கள் என்றால் பின்னர் நீங்கள் டெட் லாக் பிரச்சனையை சந்திக்கக்கூடும் பின்னர் நீங்கள் இன்கன்சிஸ்டன்ட் நிலையைத் தவிர்க்கலாம் எனவே இப்போது இது இரண்டுக்கும் இடையில் நீங்கள் டெட் லாக்கை தேர்ந்தெடுப்பீர்கள் நாம் டெட் லாக்கை தேர்ந்தெடுப்போம் இன்கன்சிஸ்டன்ட் நிலையில் வைப்பதற்கு நம்மிடம் இருக்கும் போது நம்மிடம் இன்னும் சில வழிமுறைகள் ரோல் பேக் செய்வதற்கு உள்ளது மற்றும் நாம் பல்வேறு வழிமுறைகளை எடுக்க வேண்டியுள்ளது எவ்வாறு ரோல்பேக் செய்வது மற்றும் எவ்வளவு தூரம் ரோல்பேக் செய்வது மற்றும் பல ஆனால் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் ஆனது பலவிதமான ரியல் வேர்ல்ட் பிரச்சினைகளுக்கு வழி வகுக்கிறது அவற்றை டேட்டாபேஸ் சிஸ்டமால் கையாள முடியாது மேலும் சில பிரச்சினைகளில் நாம் இன்கன்சிஸ்டன்ட் நிலைக்கு செல்ல நேரிடும் அவை மிகக் கடினமானவை அதாவது அது இன்கன்சிஸ்டன்ட் நிலையில் தான் உள்ளதா என்பதைக் கூட தீர்மானிக்க முடியாது எனவே நாம் தொடரலாம் மற்றும் டெட் லாக்கை தேர்ந்தெடுத்து இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் வழியாக செல்லலாம் நீங்கள் வரையறை செய்யலாம் நீங்கள் பல்வேறு விதமான லாக்கிங் ப்ரோட்டாகால்களை வரையறை செய்ய முடியும் அவற்றில் சில தொகுப்பான வழிமுறைகளை வரையறை செய்து ஒரு டிரன்சாக்சன் ஆனது அவற்றை பின்பற்ற வேண்டுமென்று ரெக் கோஸ்ட் மற்றும் லாக் ரிலீஸ் செய்யும்போது அவை நம்முடைய வாழ்க்கையை மிக இலகுவாக மாற்றுகின்றன எனவே லாக்கிங் ப்ரோட்டா கால்கள் தேவையானவை சில தொகுப்பான ஷெட்யூல்களை தடுப்பதற்கு ஏனென்றால் நாம் சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் எவ்வாறு அவற்றை பார்ப்பது மற்றும் அவற்றை ரிலீஸ் செய்வது என்பதன் அடிப்படையில் மேலும் சில முதன்மையான தொகுப்பான ஷெட்யூல்கள் என்பது ஒரு முறையான துணை தொகுப்பான சாதகமான சீரியலைஃசபில் ஷெட்யூல் ஆக உள்ளது மேலும் அது மிகவும் புரிந்து கொள்ள கூடியதாக உள்ளது மேலும் நாம் லாக்கிங் ப்ரோட்டாகால்களை பிரசெண்ட் செய்யலாம் அவை கான்பிலிக்ட் சீரியலைஃசபில் ஷெட்யூலை மட்டும் அனுமதிக்கின்றன அவை ஐஷோலேஷனை உறுதி செய்கின்றன எனவே இப்போது மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டாகால் பற்றி பார்க்கலாம் அவை கான்பிலிக்ட் சீரியலைஃசபிலிட்டிக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன அவை மிக எளிமையான செயல்களை செய்கின்றன அவற்றில் 2 பேஜஸ் உள்ளன ஒன்று குரோயிங் ஃபேஸ் அதில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது லாக்கை பெறலாம் மற்றும் அது எந்த ஒரு லாக்கையும் ரிலீஸ் செய்யாமல் இருக்கலாம் மற்றும் ஸ்ரிங்கிங் ஃபேஸ் இவற்றில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது லாக்கை ரிலீஸ் செய்யலாம் மற்றும் எந்த ஒரு லாக்கையும் பெற முடியாது எனவே பிரித்து காட்டலாம் உங்களுக்கு தெரியும் கிரான்ட் அல்லது லாக்கை அணுகுவது லாக்கை வைத்துக் கொள்வது மற்றும் லாக்கை ரிலீஸ் செய்வது என்பதனை 2 ஃபேஸ்லும் பிரித்துக் காட்ட முடியும் அவற்றை சேர்க்க முடியாது இவையே லாக்கிங் ப்ரோட்டா காலில் உள்ள இரண்டு ஃபேஸ்கள் ஆகும் மேலும் இவையே உறுதிப்படுத்த படுகின்றன நாம் அவற்றிற்கான ஆதாரங்களை செய்யமாட்டோம் அவற்றை நீங்கள் புத்தகத்தில் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் உதாரணங்களில் இருந்து பார்த்துக்கொள்ளலாம் அவற்றில் நீங்கள் பார்க்க முடியும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது சீரியலாக செய்ய முடியும் எந்த புள்ளியிலிருந்து லாக் செய்யப்பட்டதோ அவற்றில் இருந்து அவற்றிலிருந்து எனவே லாக் புள்ளி என்று அறியலாம் மேலும் அதாவது அங்கு தான் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது இறுதியான லாக்கை பெறுகிறது எனவே கான்பிலிக்ட் சீரியலைஃசபில் ஷெட்யூலை பெற முடியாமல் இருக்கலாம் 2 ஃபேஸ் லாக்கிங் பயன்படுத்தும்போது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீங்கள் 2 ஃபேஸ் லாக்கிங் பயன்படுத்தினால் பின்னர் உங்களுக்கு கான்பிலிக்ட் சீரியலைஃசபில் ஷெட்யூல் கிடைக்கும் ஆனால் அந்த கான்பிலிக்ட் சீரியலைஃசபில் ஷெட்யூல் ஆனது 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டாகாலை கௌரவபடுத்தாது எனவே 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டாகால் என்பது ஒருவகையான போதுமான நிபந்தனை ஆகும் எனவே நீங்கள் 2 ஃபேஸ் லாக்கிங்கை புதுப்பிக்க முடியும் அவை லாக் கன்வெர்ஷன் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது அவற்றை நீங்கள் குரோயிங் ஃபேசில் அடைய முடியும் அல்லது முதல் ஃபேசில் எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஷேர்டு லாக்கை அடைய முடியும்அல்லது நீங்கள் ஷேர்டு லாக்கை கன்வெர்ட் செய்ய முடியும் உங்களிடம் ஏற்கனவே எக்ஸ்க்ளூசிவ் லாக் உள்ளது அப்கிரேட் செயலில் உள்ள லாக் என்று அறியப்படுகிறது இதேபோன்று ஸ்ரிங்கிங் ஃபேசில் நீங்கள் ஷேர்டு லாக் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை ரிலீஸ் செய்ய முடியும் அல்லது நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை வைத்துக் கொள்ள முடியும் அவற்றை நீங்கள் ஷேர்டு லாக் ஆக உருவாக்க முடியும் எனவே இதை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம் எனவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்கிரேட் மற்றும் டவுன் கிரேட் வழிமுறைகளை சில கட்டுப்பாடுகளில் மட்டுமே தேவைப்பட்டால் உபயோகிக்க முடியும் மற்றவற்றை நீங்கள் அனுமதி அளிக்க முடியும் டேட்டாவைஅணுகுவதற்கு சில சாதகமான வழிகளின் மூலம் எனவே இந்த ப்ரோட்டாகால் ஆனது மறுபடியும் சீரியலைஃசபிலிட்டி பிரச்சனையை கொண்டு வருகிறது மற்றும் அது புரோகிராமர்கள் எவ்வாறு பல்வேறு லாக்கிங் இன்ஸ்டிரக்ஷன்ஸ்களை புகுத்துகிறார்கள் என்பதை பொருத்து எனவே இப்போது எப்போது நீங்கள் படிப்பது அல்லது எழுதுவதை செய்யலாம் நீங்கள் எவ்வாறு ஆட்டோமேட்டிக்காக லாக்குகளை பெற முடியும் டேட்டாபேஸ் சிஸ்டமில் அவற்றை அனுமதிப்பதற்கு அது மிக எளிமையான அல்காரிதம் நீங்கள் டேட்டாவை படிக்க வேண்டுமென்றால் உங்களிடம் ஏற்கனவே லாக் உள்ளது என்று அது ஷேர்டு அல்லது எக்ஸ்க்ளூசிவ் லாக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் படிக்க முடியும் உங்களிடம் அவை இல்லை என்றால் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதாவது மற்ற ட்ரான்ஸ்ஆக்ஷகளில் எக்ஸ்க்ளூசிவ் லாக் இல்லாதவரை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் படிப்பது அல்லது ஷேர்டு லாக் என்பது எக்ஸ்க்ளூசிவ் லாக்கிற்கு பொருந்தாது என்று எனவே நீங்கள் காத்திருக்க வேண்டும் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனும் வைத்திருக்கும் வரையில் பின் அது விடுவிக்கப்படும் பின்னர் நீங்கள் ஐட்டமுடைய ஷேர்டு லாக்கை உபயோகிப்பதற்கான அனுமதியைப் பெற முடியும் பின்னர் படிக்கலாம் இது மிக எளிமையான அல்காரிதம் ஒரு லாக்கை ஆட்டோமேட்டிக்காக பெறுவதற்கு எழுதுவது என்பது கொஞ்சம் கடினமான செயலாகும் ஏனென்றால் நீங்கள் எழுத முடியும் எப்போது என்றால் உங்களிடம் ஏற்கனவே D மீது எக்ஸ்க்ளூசிவ் லாக் இருக்கும் போதுபின்னர் நீங்கள் எழுதலாம் அல்லது நீங்கள் காத்திருக்கலாம் வேறு எந்த ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனும் எந்த ஒரு லாக்கையும் வைத்திருக்காத வரையில் ஏனென்றால் எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆனது ஷேர்டு லாக்கோடு ஒத்துப்போகாது அல்லது மற்ற எக்ஸ்க்ளூசிவ் லாக்கோடு ஒத்துப்போகாது எனவே எவ்வளவு தூரம் ட்ரான்ஸ்ஆக்ஷன் Dஆனது லாக்கை வைத்து இருக்கிறதோ அது வரை நீங்கள் மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாது ஆனால் அது ஒரு நிலைக்கு வரும்போது உங்களிடம் எந்த ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஆக்ஷனிடமும் லாக் இல்லாத போது பின்னர் நீங்கள் பார்க்கலாம் உங்களிடம் D மீது ஷேர்டு லாக் இருக்கும்போது பின்னர் உங்களிடம் ஷேர்டு லாக் இருந்தால் அதை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் லாக்காக அப்கிரேட் செய்ய முடியும் உங்களிடம் ஷேர்டு லாக் இல்லை என்றால் பின்னர் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை பயன்படுத்துவதற்கான உரிமையை எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் பின்னர் நீங்கள் எழுத முடியும் எனவே நீங்கள் இந்த எளிமையான அல்காரிதத்தின் 2 ஃபேஸசை தொடரலாம் மற்றும் நீங்கள் எப்போது கமிட் செய்யலாம் அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனை அபார்ட் செய்யலாம் பின்னர் எல்லா லாக்கும் ரிலீஸ் செய்யப்படும் எனவே நாம் ஏற்கனவே ப்ரோட்டாகால் உடைய இரண்டு ஃபேஸ்களை பார்த்தோம் மேலும் அது டெட் லாக்கிலிருந்து விடுவிப்பதை உறுதி செய்யாது நீங்கள் லாக்கிங் ப்ரோட்டாகாலில் உள்ள இரண்டு ஃபேஸ்களை பின் தொடரலாம் இங்கு ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது ஆனால் உங்களிடம் உள்ள ஷெட்யூல்களில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது இதுவே ஒரு எடுத்துக்காட்டு நீங்களே உங்களை சமாதானப்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடும் டெட் லாக் உடன் சேர்த்து இதுவே கோடு ஆகும் ஸ்டார்வேஷன் ஏற்படுவதற்காக உள்ளது ஆகும் இது இயல்பாகவே எப்போது ஏற்படும் என்றால் கண்கரன்சி கண்ட்ரோல் மேனேஜர் திறன் இல்லாத ஒன்றாக இருக்கும் போது எனவே என்ன செய்தோம் ஆட்டோமேட்டிக் லாக் என்ற கண்ணோட்டத்தில் எழுதுவது மற்றும் படிப்பது போன்ற செயல்கள் செய்யும் போது நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கலாம் ஏனென்றால் யாராவது ஒருவர் அந்த லாக்கை ஒரு ஐட்டம் மீது வைத்திருக்கும் போது இப்போது அந்த ஐட்டம் மீது எக்ஸ்க்ளூசிவ் லாக் வைத்து இருக்கும் போது இப்போது அது சாத்தியம் அதாவது இப்போது உள்ள ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது இரண்டு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது காத்திருக்க வேண்டும் ஒரு ஐட்டமை லாக் செய்வதற்கு எப்போது அதற்கு வாய்ப்பு வருகிறதோ அதாவது எந்த ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனும் லாக்கை வைத்திருக்காத போது காத்திருப்பில் உள்ள ஏதாவது ஒரு டான்ஸ் ஆக்ஷனுக்கு லாக்கானது கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை கொடுக்க முடியாது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்களுக்கு அவற்றை கொடுக்க முடியாது ஆனால் மூன்று ட்ரான்ஸ்ஆக்ஷன் லாக்கிற்காக காத்திருக்கின்றன அவற்றில் ஒன்றுக்கு மட்டும் கிடைக்கிறது மற்றும் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது மேற்கொண்டு நடைபெறுகிறது மற்ற ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் ரோல்பேக் செய்யப்படுகின்றன ஏனென்றால் அவற்றுக்கு லாக் கிடைக்கப்பெறவில்லை எனவே நீங்கள் இப்போது மறுபடியும் ஆரம்பிக்க முடியும் இந்த புள்ளியிலிருந்து எங்கு உங்களுக்கு லாக் தேவைப்படுகிறதோ ஒரு ஐட்டம் மீது மேலும் அந்த நேரத்தில் யாரோ ஒருவரிடம் அந்த லாக் ஆனது இருந்தால் மேலும் அது மற்ற ட்ரான்ஸ்ஆக்ஷனும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை பெறுவதற்கு அனுமதி கேட்கும் பின்னர் நீங்கள் திரும்ப வருவீர்கள் மேலும் இறுதியாக எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷகளால் ரிலீஸ் செய்யப்படும் பின்னர் மீண்டும் அது சாத்தியமாகும் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கும் போது மற்ற ட்ரான்ஸ்ஆக்ஷனும் எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை பெறுவதற்கு காத்துக் கொண்டிருக்கும் பின்னர் லாக் ஆனது அவற்றிற்கு கிடைக்கலாம் உங்களுக்குக் கிடைக்காமல் போகலாம் எனவே நீங்கள் ரோல்பேக் செய்ய வேண்டும் இது மறுபடி மறுபடி செய்யப்பட வேண்டும் அது கிடைக்கப் பெறும் வரையிலும் எனவே நீங்கள் ஒரு பலவீனமான முறையில் கண்கரன்சி கன்ட்ரோலை பார்த்தீர்கள் என்றால் உங்களிடம் இன்ஃபைநைட் சாத்தியக்கூறுகள் அல்லது இன்ஃபைநைட் நிகழ்வு உள்ளது நீங்கள் எங்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை பெற முடியுமோ ஆனால் அவற்றை நீங்கள் அடைய முடியாது அதாவது அந்த டேட்டா மீது உங்களுக்குக் ஸ்டார்வ் கிடைக்கப் பெறலாம் இதுவே டேட்டா ஸ்டார்வேஷன் பிரச்சனை என்று அறியப்படுகிறது மேலும் அதை நீங்கள் கண்கரன்சி கண்ட்ரோல் பாலிசியிலிருந்து சோதித்துப் பார்க்கலாம் பெரும்பாலான லாக்கிங் ப்ரோட்டாகால்களில் டெட்லாக் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை பற்றி பார்த்தோம் மேலும் டெட்லாக் ஏற்படும் போது கேஸ்கேடிங் ரோல்பேக் செய்வது சாத்தியம் ஆகும் ஏனென்றால் டெட்லாக் நடந்தது என்றால் இயல்பாகவே நீங்கள் ரோல்பேக் செய்ய முடியும் எனவே கேஸ் கேடிங் ரோல் பேக்கை செய்யலாம் அது இந்த எடுத்துக்காட்டில் காண்பித்து உள்ளேன் மேலும் 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டாகால் இந்த உதாரணத்தில் சாத்தியமாகும் எந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன்களெல்லாம் கேஸ் கேடிங் ரோல் பேக்கை பின்பற்றுகிறதோ அவையெல்லாம் 2 ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டாகாலை பின்பற்ற முடியும் ஆனால் T5 ஆனது T7 உடைய படிப்பதற்கு பின் தோல்வியடைந்தால் பின்னர் T5 உடைய தோல்வியினால் T7T5 ஆகியவை கேஸ் கேடிங் ரோல்பேக் செய்யப்பட வேண்டும் எனவே T6 ரோல்பேக் செய்யப்படவேண்டும் எனவே T7 ரோல்பேக் செய்யப்படவேண்டும் சுவாரசியமாக மேலும் பல ப்ரோட்டாகால்கள் உள்ளன குறிப்பாக இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட 2 ஃபேஸ் லாக்கிங் புரோட்டோகால் ஒன்று அது ஸ்ட்ரீக்ட் 2 ஃபேஸ் லாக்கிங் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அது கேஸ் கேடிங் ரோல் பேக்கை தவிர்க்கிறது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை இறுதி வரை வைத்திருக்க வேண்டும் பின்னர் கமிட் மற்றும் அபார்ட் இயல்பாகவே செய்யப்படுகிறது நீங்கள் அவற்றை காண்பிக்க முடியும் அவற்றிற்கு நேரம் ஒதுக்க முடியும் வெகுநேரம் லாக்கை வைத்திருப்பதற்கு எனவே இயல்பாக கண்கரன்சி உடைய லெவல் ஆனது கீழே செல்கிறது அதாவது எல்லா சாத்தியமான சீரியலைசெபில் ஷெட்யூல்கலும் குறைகின்றன ஆனால் அவைகள் உத்திரவாதம் அளிக்கின்றன நீங்கள் அந்த கேஸ் கேடிங் ரோல் பேக்கை கொண்டிருக்க முடியாது மேலும் எனவே ரிகரஸ் ஸ்ட்ரீக்ட் 2 ஃபேஸ் லாக்கிங்கில் எல்லா லாக்குகளையும் கமிட் மற்றும் அபார்ட் செய்யப்படும் வரை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் ஸ்ட்ரீக்ட்டில் ஒரே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆனது கமிட் மற்றும் அபார்ட் செய்யப்படும் வரை கண்டிப்பாக வைத்திருக்க பட வேண்டும் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய இறுதிவரை வைத்திருக்க வேண்டும் ஆனால் ரிகரஸ் 2 ஃபேஸ் லாக்கிங்கில் லாக் ஆனது கமிட் மற்றும் அபார்ட் செய்யப்படும் வரை கண்டிப்பாக வைத்திருக்க பட வேண்டும் மேலும் அந்த ப்ரோட்டாகால்களில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் சீரியலைசடு முறையில் செய்யலாம் எந்த வரிசையில் கமிட் செய்யப்படுகிறதோ மற்றும் அந்த வரிசையில் சீரியலைஃசபில் ப்ரோட்டாகால் ஆகும் மேலும் அது கேஸ் கேடிங் ரோல் பேக்கை தவிர்க்கிறது இப்பொழுது இறுதியாக இந்த மாட்யூலை முடிப்பதற்கு முன்பாக மிக விரைவாக நாம் எவ்வாறு லாக்கை உபயோகிப்பது என்பது பற்றி பார்ப்போம் இதுவே லாக் அவற்றில் லாக் மேனேஜர் என்பது இருக்கும் மேலும் அது லாக் மேனேஜரேயே லாக் செய்யும் பலவிதமான செயல்களில் அது செயல்படுத்தப்படும் அது ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனிலும் அவற்றில் லாக் மற்றும் அன்லாக் செய்வதை அனுமதி கோரும் லாக் மேனேஜர் ஆனது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பராமரிக்கும் அவற்றில் எந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் யாரிடம் பல பலவகையான லாக்குகள் உள்ளன பல வகையான ஐட்டம் மற்றும் அவற்றின் அடிப்படையில் கிராண்ட் மெசேஜ் ஆனது டேட்டா ஸ்ட்ரக்சரில் கியூ செய்யப்படும் மற்றும் அந்த மெசேஜ் ஆனது லாக்கை ரிலீஸ் செய்யும் இல்லாவிடில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் காத்திருக்க வேண்டும் லாக் மேனேஜர் ஆனது இதை லாக் டேபிளில் பராமரிக்க வேண்டும் அது பொதுவாக மெமரி ஹேஸ் டேபிள் என்று அறியப்படுகிறது ஏனென்றால் அது மிக வேகமாக நடக்க வேண்டும் அவற்றில் உள்ள டேட்டா ஐட்டமுடைய பெயரானது லாக் செய்யப்படவேண்டும் எனவே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுவே பல வகையான இன்ஸ்டன்ஸ்களாக லாக் டேபிள் மீது அறியப்படுகிறது மற்றும் இந்த நோடு ஆனது பலவகையான டேட்டா ஐட்டம் ஆக அறியப்படுகிறது எனவேI7I9I2I4 I44I23 ஆகியவை பலவகையான டேட்டா ஐட்டம் ஆக ஹேஸ் டேபிளில் அறியப்படுகிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் I7I23 ஆகியவை கோலிசன் என்று அறியப்படுகிறது அதாவது கோலேட் ஸ்டேட் சங்கிலி ஆனது நடைபெற வாய்ப்பு இருக்கிறது மேலும் எல்லா ஐட்டத்திலும் ஒரு பட்டியல் ஆன லாக்கை பராமரிக்க வேண்டும் மேலும் பல்வேறு ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் வழங்கப்பட வேண்டும் அந்த பட்டியல் ஆன ரெக்கொஸ்ட் ஆனது காத்து இருக்க வேண்டும் இதில் டார்க் ப்ளூ ஆனது கிராண்ட்டை காட்டுகிறது மேலும் லைட் ப்ளு வானது வெயிட்டிங் நிலையை காட்டுகிறது எனவே இயல்பாக என்ன சொல்கிறது என்றால் எந்த நோடுகள் எல்லாம் வழங்கப்பட்டு விட்டன மற்றும் எதையெல்லாம் ரெக்கொஸ்ட் செய்யப்பட்டிருக்கின்றன மற்றும் அவற்றின் அடிப்படையில் எப்பொழுது நீங்கள் ரெக்கொஸ்ட்டை பெற்று அவற்றை நீங்கள் ஹேஸ் டேபிளில் போடமுடியும் அவற்றில் உள்ள டேட்டா ஐட்டமில் நீங்கள் ரெக்கொஸ்ட்டை அந்த கியூவில் போடவேண்டும் அவற்றின் தற்போது நிலை அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்கலாம் அது வழங்கப்பட்டதா அல்லது காத்திருக்கிறதா என்பதை எனவே புதிதாக வரும் ரெக்கொஸ்ட் கியூ உடைய இறுதியில் சேர்க்கப் படுகின்றன அது ஃபர்ஸ்ட்ன் இன் ஃபர்ஸ்ட் அவுட் முறையில் செய்யப்படுகின்றன மற்றும் எப்போதெல்லாம் ரிலீஸ் நடக்கிறதோ பின்னர் இயல்பாகவே அனுமதிக்கப்பட்ட நோடு ஆனது நீக்கப்படுகிறது மற்றும் காத்திருக்கும் நோடு ஆனது அந்த ஐட்டமை பிளாக் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கலாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன் எல்லா காத்திருத்தலையும் அறிக்கை செய்யும் அல்லது ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய அனுமதிக்கப்பட்ட ரெக்கொஸ்ட் ஆனது கண்டிப்பாக டெலிட் செய்யப்படும் எனவே இதுவே மிக எளிமையான லாக் பிளாக்குகளை பராமரிப்பதற்கு எனவே இந்த மாட்யூலில் கண்கரன்சி கன்ட்ரோல் மேலும் நாம் அடிப்படை ஆன லாக்கிங் மெக்கானிசம் மற்றும் புரோட்டோகால் பற்றி புரிந்து கொண்டோம் மேலும் நாம் குறிப்பாக லாக் காம்பாட்டலிட்டி மாட்ரிக்ஸ் மற்றும் லாக்கை கிராண்ட் செய்வது மற்றும் ரிலீஸ் செய்வதற்கான வழிமுறைகள் பற்றி பார்த்தோம் மேலும் நாம் டெட் லாக்கினால் வரக்கூடிய தொடர்ச்சியான அபாயங்கள் பற்றி பார்த்தோம் மற்றும் சில வழக்குகளில் ஸ்டர்வேஷன் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதை பற்றி பார்த்தோம் எனவே டெட் லாக் நடைபெற்றது என்றால் நாம் எவ்வாறு ரோல்பேக் செய்வது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை மறுபடியும் என்பது பற்றியும் ஆனால் நாம் சீரியலைசபெல் ட்ரான்ஸ்ஆக்ஷன் மூலமாக வரக்கூடிய ரிஸ்க்கை ஏற்க முடியாது ஏனென்றால் அவை இன்கன்சிஸ்டன்ட் நிலைக்கு டேட்டா பேசை கொண்டு செல்லும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல